டாஸ்க் ஸ்கேட்யூலிங் என்பது ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் மிக முக்கியமான செயல்பாடுகளில் ஒன்றாகும் மேலும் கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் scheduler என அழைக்கப்படும் சில எளிய ரியல் டைம் டாஸ்க் ஸ்கேட்யூலர்களையும் நாம் விவாதித்தோம் அவை மிக எளிய யூட்டிலைசேஷன் களில் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் அவற்றின் செயலாக்கம் பவர் மெமரி மிகச் சிறியவை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்பது ஒரு சிறிய ப்ரோக்ராம் இது மிகக் குறைந்த மெமரி மற்றும் கம்ப்யூட்டிங் பவரை எடுக்கும் டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலர் மற்றும் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர்களைப் பார்த்தோம் ஏனெனில் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் என்பது பரவலாகப் பயன்படுத்தப்படும் ஸ்கேட்யூலர் களின் ஒரு முக்கிய வகையாகும் மேலும் ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் பெரிய அப்ளிகேஷன்களில் பயன்படுத்தப்படும் ஸ்கேட்யூலர்களின் ஒரு முக்கிய வகையாகும் அங்கு டாஸ்க்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் மற்றும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் குறிப்பிடத்தக்க ப்ராசசிங் ஓவர்ஹெட் மற்றும் மெமரி புட்பிரின்ட் ஆகும் முந்தைய லெக்சரில் பல்வேறு வகையான ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் இருப்பதைக் கண்டோம் ஆனால் பின்னர் அவை அனைத்தும் 2 அடிப்படை வகை ஸ்கேட்யூலர்களின் மாறுபாடுகள் ஆகும் ஒன்று ஈ எஃப் யர்லியஸ்டு டெட்லைன் பஸ்ட் மற்றும் இரண்டாவது ஆர் ஏ ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் EDF ஆப்டிமல் ஸ்கேட்யூலர் ஆகும் இது ஒரு டைனமிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலர் EDF ஒரு நல்ல ரியல் டைம் டாஸ்க் ஸ்கேட்யூலராக இருந்தாலும் அதன் குறைபாடுகளை நாம் காணலாம் EDF வேறு எந்த ஸ்கேட்யூலர்களாலும் திட்டமிட முடியாத டாஸ்க்குகளுக்கான வெற்றிகரமான சாத்தியமான ஸ்கேட்யூலை செய்ய முடியும் அதன் ஓவர்ஹெட் சிறியது ஆனாலும் பொதுவான அப்ளிகேஷன்களில் அவை பயன்படுத்தப்படாது மூன்று பெரிய குறைபாடுகள் என்னவென்றால் ஒன்று ஒரு டிரான்ஸ்சியன்ட் ஓவர்லோட் இருந்தால் சில டாஸ்க் தாமதமாகிவிடும் ஏனெனில் அது சில சமிக்ஞைகளுக்காகக் காத்திருக்கலாம் அல்லது அது ஒரு பெரிய பாதையில் குறியீட்டிற்குச் சென்றிருக்கலாம் அல்லது அது இன்பைநெட் லூப்பிற்குள் சென்றிருக்கலாம் ஆனால் அவ்வாறு நடந்தால் மிகவும் நான் கிரிட்டிக்கல் டாஸ்க் அல்லது மிகவும் வழக்கமான டாஸ்க் கூட மிக கிரிட்டிக்கல் டாஸ்க் அதன் டெட்லைனை இழக்கக்கூடும் இது ஒரு பெரிய பிரச்சினையாகும் இரண்டாவது ரன்டைம் திறமையின்மை மற்ற ஸ்கேட்யூலர்கள் மிகவும் திறமையானவை எடுத்துக்காட்டாக ஆர்எம்ஏ அடிப்படையிலான ஸ்கேட்யூலர்கள் EDF ஸ்கேட்யூலரின் திறமையின்மைக்கான ஆதாரம் பின்வருமாறு ஒவ்வொரு ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டிலும் ஸ்கேட்யூலர் செயலில் இறங்கி பின்னர் EDF அல்காரிதமில் இயங்க அடுத்த டாஸ்க்கை தேர்ந்தெடுக்கிறது இது அனைத்து ரெடி டாஸ்க்குகளையும் சரிபார்த்து யர்லியஸ்டு டெட்லைன் எது என்பதைக் கண்டறிகிறது இதைச் செய்ய டாஸ்க்குகளை சில டேட்டா ஸ்ட்ரக்சரில் கொண்டிருக்க வேண்டும் முதலில் கியூவில் காத்திருக்கும் அனைத்து டாஸ்க்குகளும் ரெடி டாஸ்க்குகலா என்பதை ஆராய்கிறது பின்னர் கியூ டிராவர்ஸ் செய்து யர்லியஸ்டு டெட்லைன் கொண்ட டாஸ்க் கண்டுபிடிக்கப்படுகிறது n டாஸ்க்குகள் இருந்தால் கியூ டிராவர்ஸ் O ஆகும் O என்பது டாஸ்க்கை கண்டுபிடிப்பதின் காம்ப்ளக்ஸ்சிட்டி ஆகும் ஒரு டாஸ்க் உருவாக்கும்போது கியூவின் முடிவில் இது செருகப்படுவதால் கியூவில் இன்சர்ஷன் காம்ப்ளக்ஸ்சிட்டி O ஆகும் ஒவ்வொரு ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டிலும் O உண்மையில் திறனற்றது நாம் O ஐ காம்ப்ளக்ஸ்சிட்டி ஆக கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் டாஸ்க்குகள் அதிகமாக இருந்தால் மற்றும் ஒவ்வொரு சில மைக்ரோ விநாடிகளிலும் அல்லது அதற்கு மேற்பட்ட நேர இடைவெளியில் அடிக்கடி நிகழ்கின்றன என்றால் ரன்டைம் ஓவர்ஹெட் குறிப்பிடத்தக்கதாகிறது EDF ஸ்கேட்யூலரை செயல்படுத்துவதற்கான பிற வழிகள் பின்வருமாறு ஒன்று ப்ரையாரிட்டி கியூ ஆகும் இது ஒரு வகை கியூ ஆகும் அங்கு கியூவின் மேற்புறத்தில் அதிக ப்ரையாரிட்டி டாஸ்க் கிடைக்கும் குறுகிய ப்ரையாரிட்டியைக் கொண்ட டாஸ்க்கை கண்டுபிடிப்பது O ஆகும் ஆனால் ப்ரையாரிட்டி கியூவில் இன்சர்ஷன் காம்ப்ளக்ஸ்சிட்டி O ஆகும் லினியர்கியூ சிங்லி லிங்கிடு லிஸ்ட்டை விட சிறந்த அமைப்பாக இருந்தாலும் log n என்பது ஒரு டாஸ்க்கிற்கு அல்லது ஒரு ஸ்கேட்யூலருக்கு விரும்பத்தக்க டைம் காம்ப்ளக்ஸ்சிட்டி அல்ல எனவே EDF உண்மையில் ரன்டைம் திறமையானது அல்ல ரியல் டைம் அப்ளிகேஷன் வளர்ச்சியில் எதிர்கொள்ளும் மிக முக்கியமான குறைபாடு EDF அடிப்படையிலான ஸ்கேட்யூலரில் மோசமான ரிசோர்ஸ் ஷேரிங் ஆதரவு ஆகும் ஒரு நடைமுறை பயன்பாட்டில் ரியல் டைம் டாஸ்க்குகள் ரிசோர்ஸ்களைப் பகிர வேண்டும் மெமரி அல்லது திறந்த கோப்புகள் போன்றவற்றின் அடிப்படையில் ரிசோர்ஸ்கள் சில தரவு உருப்படிகளாக இருக்கலாம் அவை ஏன் க்ரிட்டிக்கல் செக்ஷன் என்று அழைக்கப்படுகின்றன எஃப் டாஸ்க்குகளுக்கு இடையே உள்ள வளங்களில் தீர்வுகள் இருக்கின்றன மற்றும் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ்களில் தீர்வுகள் மிகவும் திறமையற்றவை இதனால் டாஸ்க்குகள் அவற்றின் டெட்லைனை இழக்கின்றன ரிசோர்ஸ் ஷேரிங்கிற்கு திருப்திகரமான தீர்வு எதுவும் கிடைக்கவில்லை என்பதும் நடைமுறை ரியல் அப்ளிகேஷன்களில் ஈ எஃப் பயன்படுத்தப்படாததற்கு முக்கிய காரணம் ஆகும் ரேட் மோனோடோனிக் அடிப்படையிலான ஸ்கேட்யூலர்களுக்கு ரிசோர்ஸ் ஷேரிங்கிற்கு நல்ல அல்காரிதம்கள் கிடைக்கின்றன ஒவ்வொரு டாஸ்க்கிலும் பீரியட் மற்றும் டெட்லைன் ஒன்றினையும் போது பீரியட் டெட்லைனிற்கு சமம் ஆனால் பின்னர் சில சூழ்நிலைகளில் டெட்லைன் மற்றும் பீரியட் வேறுபட்டும் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக டெட்லைன் பீரியடை விட குறைவாக இருக்கலாம் அல்லது அரிதான நிகழ்வுகலில் டெட்லைன் பீரியடை விட அதிகமாக இருக்கலாம் இந்த சந்தர்ப்பங்களில் EDF ஸ்கேட்யூலபிலிட்டியை எவ்வாறு சரிபார்க்கிறோம் ஒரு தீர்வு எடுத்துக்கொள்வது எனவே யூட்டிலைசேஷனை கொடுக்கிறது மற்றும் ≤ 1 ஆகும் இது போதுமான நிபந்தனையாகும் பின்னர் அமைக்கப்பட்ட டாஸ்க்குகள் EDF இல் ஸ்கேட்யூலபில் ஆனால் அது அவசியமான நிபந்தனை அல்ல ஏனென்றால் சில டாஸ்க் செட்டுகள் இந்த அளவுகோலை பூர்த்தி செய்யவில்லை என்பதை நாம் காணலாம் மிகவும் கடுமையான அளவுகோல் இந்த அளவுகோலை பூர்த்தி செய்யாது ஆனால் இப்போதும் இதை திட்டமிடலாம் Pi ≠ di என்றால் நாம் போதுமான ஸ்கேட்யூலிங் நிபந்தனையான ஐப் பயன்படுத்த வேண்டும் ஆனால் இந்த அளவுகோல் அவர்களுக்குத் தேவையில்லாத சில சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் ஆனால் இன்னும் திட்டமிடக்கூடியதாக மாறும் உண்மையில் EDF இன் பல வேறுபாடுகள் உள்ளன ஒரு முக்கியமான மாறுபாடு மினிமம் லாக்சிட்டி பஸ்ட் என அழைக்கப்படுகிறது EDF இல் நாம் டெட்லைனை மட்டுமே பார்க்கிறோம் அதாவது எவ்வளவு டெட்லைன் மீதமுள்ளது ஆனால் டெட்லைனிற்கு மேல் தேவைப்படுகிற எக்சீக்யூசன் டைமை நாம் கருதவில்லை டெட்லைன் 100 மைக்ரோ விநாடிகள் மற்றும் கம்ப்யூட்டேசன் டைம் 5 மைக்ரோ விநாடிகள் எனில் மற்றொரு டாஸ்க் உடன் ஒப்பிடும்போது அதன் டெட்லைன் 100 மைக்ரோ செகண்ட் ஆகும் ஆனால் தேவைப்படும் கம்ப்யூட்டேசன் டைம் 50 மைக்ரோ விநாடிகள் ஆகும் மேலும் அதிக கம்ப்யூட்டேசன் மீதமுள்ள டாஸ்க்கிற்கு அதே டெட்லைனில் அதிக ப்ரையாரிட்டி கொடுப்பது நல்லது எஃப் இல் இதுதான் முக்கிய கருத்து இங்கே லாக்சிட்டி என்பது டெட்லைனிற்கும் டாஸ்க் நிறைவேற்றத்தைக் கணக்கிடுவதற்குத் தேவையான நேரத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாடு என வரையறுக்கப்படுகிறது இது ஒரு நல்ல அல்காரிதமாக மாறிவிடுகிறது ஏனெனில் முதலில் தோல்வியடையும் டாஸ்க்கிற்கு அதிக ப்ரையாரிட்டி அளிக்கிறது இது குறைந்தது EDF ஐப் போலவே சிறப்பாக செயல்படுகிறது ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இது EDF ஐ விட சிறப்பாக செயல்பட முடியும் உகந்த ஸ்கேட்யூலிங் அல்காரிதமான யர்லியஸ்டு டெட்லைன் பஸ்ட் அல்காரிதம் ஈ எஃப் பற்றிய விவாதத்தை நாம் முடித்துள்ளோம் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலிங் ரியல் டைம் ஸ்கேட்யூலர்களின் மிக முக்கியமான வகுப்பாகும் இவை ஈ எஃப் போல திறமையானவை அல்ல ஆனால் இவற்றை நடைமுறைப்படுத்துவது மிகவும் எளிமையானது மிகவும் திறமையானது மற்றும் ரிசோர்ஸ் ஷேரிங் போன்ற ஈ எஃப் இன் பிற குறைபாடுகள் இங்கே எளிதாகின்றன எனவே இந்த ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர்கள் பல ரியல் டைம் அப்ளிகேஷன்களில் விரிவாகப் பயன்படுத்த படுகின்றன ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலரில் உள்ள முக்கிய கருத்து என்னவென்றால் ஒரு டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி அதன் வருகை விகிதத்தின் விகிதாசாரமாகும் இங்கே ப்ரையாரிட்டி புரோகிராமர் அல்லது ஸ்கேட்யூலரால் ஸ்டேட்டிக் முறையில் ஒதுக்கப்படுகிறது மற்றும் ஒரு டாஸ்க்கிற்கு ஒதுக்கப்படும் ப்ரையாரிட்டி டாஸ்க் வரும் விகிதத்திற்கு விகிதாசாரமாக இருக்க வேண்டும் அல்லது அதன் பிரீகொன்சிக்கு விகிதாசாரமாக இருக்க வேண்டும் ஒரு டாஸ்க்கின் பீரியட் 2 மில்லி விநாடிகளாக இருந்தால் அது 10 மில்லி விநாடி பீரியட் கொண்ட டாஸ்க் உடன் ஒப்பிடும்போது நிச்சயமாக அதிக ப்ரையாரிட்டி கொண்டு இருக்க வேண்டும் ஒரு டாஸ்க்கின் அதிகப்படியான பிரீகொன்சி அல்லது குறைந்த பீரியட் இவ்விரண்டில் அதிகமானது அதன் ப்ரையாரிட்டியாக இருக்க வேண்டும் இது இந்த ஸ்கேட்யூலருக்கான அடிப்படை முன்மாதிரி அல்லது அடிப்படை அல்காரிதம் ஆகும் டாஸ்க்குகளை பிரீகொன்சி அல்லது அரைவல் ரேட் படி வரிசை செய்தால் ப்ரையாரிட்டி அவற்றின் பிரீகொன்சி வரிசையில் அதிகரிக்கும் அல்லது அவற்றின் பீரியட் அடிப்படையில் குறைந்து கொண்டிருக்க வேண்டும் ப்ரையாரிட்டி என்பது டாஸ்க் அரைவல் ரேட்டின் அதிகரிக்கும் செயல்பாடு ஆகும் எடுத்துக்காட்டாக டாஸ்க் 1 இன் அரைவல் ரேட் டாஸ்க் 2 இன் அரைவல் ரேட் உடன் ஒப்பிடும்போது மிக அதிகமாக உள்ளது எனவே டாஸ்க் 1 க்கு அதிக ப்ரையாரிட்டி உள்ளது மற்றும் டாஸ்க் 2 க்கு குறைந்த ப்ரையாரிட்டி உள்ளது இந்த ஸ்கேட்யூலரின் சாராம்சம் என்னவென்றால் அதிக ப்ரையாரிட்டி டாஸ்க் எந்தவொரு குறைந்த ப்ரையாரிட்டி டாஸ்க்கையும் பிரீஎம்ட் செய்து அதன் அரைவலில் இயங்க தொடங்கும் இந்த உண்மையான எக்சீக்யூசன் டைம் 0 நேரத்தில் நடக்கிறதா என்பதைப் பார்ப்போம் டாஸ்க் 1 மற்றும் டாஸ்க் 2 இன்ஸ்டன்ஸ் இரண்டும் தயாராக உள்ளன ஆனால் டாஸ்க் 1 க்கு அதிக ப்ரையாரிட்டி உள்ளது எனவே இந்த இன்ஸ்டன்ஸ் இயங்கத் தொடங்குகிறது முந்தைய 2 இன்ஸ்டன்ஸ்கள் காத்திருக்க வேண்டும் டாஸ்க் 1 இன்ஸ்டன்ஸ் முடிந்தவுடன் டாஸ்க் 2 இன்ஸ்டன்ஸ் இயங்கத் தொடங்குகிறது பின்னர் டாஸ்க் 1 இன் அடுத்த இன்ஸ்டன்ஸ் வந்தவுடன் அது டாஸ்க் 2 ஐ பிரீஎம்ட் செய்கிறது அது இயங்கத் தொடங்குகிறது அது டாஸ்க்கை முடிக்கும்போது டாஸ்க் 2 மீண்டும் செயலில் இருக்கும் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலரில் உள்ள முக்கிய கருத்து என்னவென்றால் அதிக ப்ரையாரிட்டி டாஸ்க் இயங்குகிறது மற்றும் அதிக ப்ரையாரிட்டி டாஸ்க் இருக்கும் வரை குறைந்த ப்ரையாரிட்டி டாஸ்க் இயங்க முடியாது ஒரு முக்கியமான முடிவு என்னவென்றால் அனைத்து ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலிங் அல்காரிதம்களிலும் ஆர் ஏ ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் உகந்த அல்காரிதம் ஆகும் ஏ பீரியாடிக் டாஸ்க் செட்டை திட்டமிட முடியாவிட்டால் வேறு ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலிங் அல்காரிதம்கள் எவற்றாலும் செய்ய முடியாது ஆனால் மறுபுறம் எந்தவொரு ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலரால் திட்டமிடப்பட்ட எந்தவொரு டாஸ்க் செட்டையும் ஆர் ஏ இன் கீழ் இயக்க முடியும் ஏ ஒரு நல்ல ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி அல்காரிதம் கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க் செட்டின் ஸ்கேட்யூலபிலிட்டி அனாலிசிஸ்சில் கிடைக்கும் முடிவுகள் படி ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலரில் இது திட்டமிடப்படலாம் அந்த முடிவுகள் பொதுவாக யூட்டிலைசேஷன் பவுண்ட்ஸ்களாக வழங்கப்படுகின்றன டாஸ்க் செட் அல்லது பிராசஸரின் யூட்டிலைசேஷன் அடிப்படையில் ஆர்எம்ஏ ஸ்கேட்யூலரின் கீழ் ஒரு பிராசஸரில் இது இயங்க முடியுமா என்பதை நாம் முடிவு செய்யலாம் 1971 ஆம் ஆண்டிலிருந்து கிடைக்கும் முதல் முடிவு யூட்டிலைசேஷன் பவுண்ட்ஸ் என அழைக்கப்படுகிறது ஒன்று இது அடிப்படை முடிவு இது நீண்ட காலமாக கிடைக்கிறது ஒரு பிராசஸரில் யூட்டிலைசேஷன் ≤ 1 என்பதாலும் யூட்டிலைசேஷன் பவுண்ட் 1 ஆக இருக்க முடியாது மற்றும் மிக அடிப்படையான நிபந்தனை என்பதாலும் இது யூட்டிலைசேஷன் பவுண்ட் 1 என அழைக்கப்படுகிறது இவை அவசியமான நிபந்தனை ஆனால் பின்னர் ஒரு டாஸ்க் செட் என்பதை சந்திக்கிறது இதில் e என்பது எக்சீக்யூசன் டைம் p என்பது பீரியட் நாம் மேலும் நிபந்தனைகளை சரிபார்க்க வேண்டும் ஏனெனில் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்கிறது என்பதால் அது ஸ்கேட்யூலபில் டாஸ்க் செட் என்ற அர்த்தம் ஆகாது ஆனால் நாம் ஈ எஃப் ஸ்கேட்யூலர்களில் இது அவசியமான மற்றும் போதுமான நிபந்தனையாகும் என்பதை நினைவில் வைத்திருந்தால் அதே வெளிப்பாடு என்பது EDF ஸ்கேட்யூலர்களுக்கு அவசியமான மற்றும் போதுமான நிபந்தனையாகும் ஆனால் இங்கே இது அவசியமான நிபந்தனையா என்பதை நாம் முதலில் சரிபார்க்க வேண்டும் பின்னர் நாம் பிற யூட்டிலைசேஷன் நிலைமைகளைக் காணலாம் இல்லையெனில் இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் கூட வெளிப்படையாக ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் கீழ் இது திட்டமிடப்படாது இரண்டாவது முடிவு மீண்டும் நீண்ட காலமாக 1971 முதல் கிடைக்கக்கூடிய ஒரு யூட்டிலைசேஷன் பவுண்ட் லியு மற்றும் லேலண்ட் இருவராலும் ஒரு மைல்கல் பேப்பரில் முன்மொழியப்பட்டது ஆகும் யூட்டிலைசேஷன் பவுண்ட்ஸ்க்கு திட்டமிடப்பட்ட டாஸ்க்குகளுக்கு உட்பட்டது 10 டாஸ்க்குகள் இருந்தால் டாஸ்க்குகளின் காரணமாக யூட்டிலைசேஷன் தொகை 1 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் ஏனெனில் n எல்லையற்றதாக இருந்தாலும் கூட பின்னர் இது ஒரு நிச்சயமற்ற வடிவம் ஆனால் எல்ஹாஸ்பிடல்ஸ் LHospitals விதியைப் பயன்படுத்தினால் அது 0 6 என்பதைக் காணலாம் n 1 எனில் யூட்டிலைசேஷன் பவுண்ட் எவ்வாறு டாஸ்க்குகளின் எண்ணிக்கையுடன் மாறுபடுகிறது என்பதைப் பார்ப்போம் பின்னர் அது ஒரு டாஸ்க் மட்டுமே இருந்தால் ஆக மாறுகிறது அதாவது 100 ஒரு டாஸ்க் மட்டுமே இருந்தாலும் அது செயலியின் 100 பயன்பாட்டைக் கொண்டிருந்தாலும் கூட அது ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் கீழ் திட்டமிடப்படலாம் ஆனால் 2 டாஸ்க்குகள் இருந்தால் அது 1 இலிருந்து இது 2 டாஸ்க்குகளுடன் 0 82 ஆகிறது 3 டாஸ்க்குகளுடன் இது மேலும் குறைகிறது இறுதியாக அது சில மதிப்பில் சாச்சுரேட் நிறைவு பெறுகிறது இந்த மதிப்பு n ஐ அதிகரித்தால் இந்த வெளிப்பாட்டின் படி டாஸ்க்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பின்னர் டாஸ்க் செட் திட்டமிடக்கூடிய பாயிண்ட் அதாவது யூட்டிலைசேஷன் குறைகிறது 1 2 3 4 5 போன்ற டாஸ்க்குகளின் எண்ணிக்கையை நாம் உண்மையில் எடுத்துக் கொண்டால் இவ்வாறாக நடக்கும் 10 டாஸ்க்குகள் இருக்கும் பட்சத்தில் அது இங்கே 0 7 வரை தீர்க்கப்படுகிறது ஒரு டாஸ்க் செட்டிற்கு 0 7 அல்லது 70 க்கும் அதிகமான யூட்டிலைசேஷன் இருந்தால் அது ஸ்கேட்யூலபில் என்று நாம் பாதுகாப்பாக கருதலாம் ஒரு பிராந்தியத்தில் எங்காவது யூட்டிலைசேஷன் 70 க்கும் குறைவாக இருந்தால் இந்த பிராந்தியத்தை கொண்டுள்ள அனைத்து டாஸ்க்குகளும் யூட்டிலைசேஷன் 70 க்கும் குறைவாக உள்ளது இது உண்மையில் யூட்டிலைசேஷன் உடைய அப்பர் பவுண்ட் ஆகும் ஒரு டாஸ்க் செட்டின் யூட்டிலைசேஷன் 70 க்கும் குறைவாக இருக்கும் வரை அதை ஒரு ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலரால் திட்டமிடலாம் என்று முடிவு செய்யலாம் லியு மற்றும் லேலேண்ட் பவுண்ட் படி டாஸ்க்குகள் ஸ்கேட்யூலபில் ஆக மாறும் அதிகபட்ச யூட்டிலைசேஷன் வீழ்ச்சியடைகிறது ஏனெனில் டாஸ்க்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது மற்றும் மிகப் பெரிய எண்ணிக்கையிலான டாஸ்க்குகளுக்கு இது 0 7 க்குள் குடியேறுகிறது துல்லியமாக 0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 692 ஐப் பெற இது 0 இருந்து இன் டிட்டர்மிநெண்ட் பார்மை அடிப்படையாகக் கொண்டது இந்த உறுதியற்ற வெளிப்பாட்டிற்கு எல்ஹாஸ்பிடல்ஸ் LHospitals விதியைப் பயன்படுத்துவதால் log 2 ஐப் பெறுகிறோம் இது 69 2 ஆகும் டாஸ்க் செட்டின் யூட்டிலைசேஷன் 69 2 ஆக இருக்கும் வரை டாஸ்க் செட் லியு லேலேண்டின் பவுண்ட் கீழ் ஸ்கேட்யூலபில் என்று பாதுகாப்பாகக் கூறலாம் ஆனால் அது திட்டமிடப்படாவிட்டால் அதன் யூட்டிலைசேஷன் 69 2 ஐ விட அதிகமாக உள்ளது டாஸ்க் 2 3 4 முதலியனவாக இருந்தால் என்ற வெளிப்பாடு மூலம் நாம் கணக்கிட வேண்டிய டாஸ்க்குகளின் எண்ணிக்கையை சரிபார்க்க வேண்டும் மேலும் 2 டாஸ்க்குகளுக்கு 82 யூட்டிலைசேஷன் வரை கூட டாஸ்க் செட்டை ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் மூலம் திட்டமிடலாம் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் பல ரியல் டைம் அப்ளிகேஷன்களில் விரிவாகப் பயன்படுத்தப்படும் ஸ்கேட்யூலரின் ஒரு முக்கியமான வகுப்பாகும் இது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வணிகரீதியான ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் ஆதரிக்கப்படுகிறது இந்த ஸ்கேட்யூலிங் அல்காரிதம் பற்றி அடுத்த லெக்சரில் விவாதிப்போம் மிக்க நன்றி